எனவே மீண்டும் வருக இன்று மீண்டும் இந்த ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்கள் பற்றிய நமது விவாதத்தைத் தொடருவோம் இது விரிவுரை எண் 50 மற்றும் நாம் முக்கியமாக மூலைவிட்டமயமாக்கல் மற்றும் நேரியல் சமன்பாடுகளின் அமைப்புகளைத் தீர்ப்பதற்கான அதன் பயன்பாடுகளிலும் கவனம் செலுத்துவோம் மேலும் அணிகள் முதலியவற்றின் அடுக்குகளைப் பெறுவதற்கும் கவனம் செலுத்துவோம் எனவே அணிகளின் மூலைவிட்டமயமாக்கல் என்றால் என்ன அதை இப்போது இங்கே விவாதிப்போம் எனவே A என்ற ஒரு சதுர அணியில் ஒரு நேர்மாறு அணி P இருந்தால் அது மூலைவிட்டமயமானது என்று கூறப்படுகிறது ஒரு நேர்மாறு அணி P இருந்தால் இந்த P−1AP ஒரு மூலைவிட்ட அணி ஆகும் அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த கருத்தின் காரணமாக நாம் ஏற்கனவே அணிகளின் ஒற்றுமையை அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் A ஒரு மூலைவிட்ட அணியைப் போன்றது இங்கே இந்த குறிப்பு இருந்தால் A என்பது மூலைவிட்டமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது இந்த P−1AP ஒரு மூலைவிட்ட அணி என்பதால் இந்த A ஐ நாம் எழுத முடிந்தால் இந்த A மூலைவிட்டப்படுத்தக்கூடியது என்று அழைக்கிறோம் எனவே இந்த A இன் பொருள் இங்கே மூலைவிட்ட அணியைப் போன்றது P−1AP மற்றும் இந்த P என்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நேர்மாறு அணி ஆகும் இதனால் இந்த P−1AP ஒரு மூலைவிட்ட அணியாக மாறுகிறது எனவே A என்பது ஒரு n × n அணியாக இருக்கட்டும் இது A எப்போதும் மூலைவிட்டமாக இருக்கும் ஒரு நல்ல முடிவு அதாவது இந்த P−1AP ஒரு மூலைவிட்ட அணி போன்ற A P ஐ நாம் காணலாம் எனவே இதன் விளைவாக இங்கே A என்பது மூலைவிட்டப்படுத்தக்கூடியது ஆகும் A க்கு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர் இருந்தால் எனவே இது இங்கே ஒரு நல்ல முடிவு இந்த ஐகென் மதிப்புகளுடன் எதுவும் இல்லை உண்மையில் நாம் ஐகென் வெக்டரை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் n நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெற்றால் A ஐ மூலைவிட்டமாக மாற்றலாம் இந்த n நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டர்களை நாம் பெற முடியாவிட்டால் A என்பது மூலைவிட்டமாக இல்லை எனவே இதுதான் இந்த விரிவுரையின் முக்கிய முடிவு மீண்டும் நாம் இங்கே முறையான சான்று வழியாக செல்ல மாட்டோம் ஆனால் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பல எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் பார்ப்போம் இந்த முடிவின் மற்றொரு தொடர்ச்சியானது இங்கே n என்பது ஒரு n × n அணியாக இருந்தால் மற்றும் அதற்கு n தனித்துவமான ஐகென் மதிப்புகள் இருந்தால் மேலும் A என்பது மூலைவிட்டமாக அளவிடக்கூடியதாக இருந்தால் பின்னர் காரணம் தெளிவாக உள்ளது ஏனென்றால் நமக்கு n தனித்துவமான ஐகென் மதிப்புகள் இருந்தால் நாம் n நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களையும் பெறுவோம் முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே பார்த்த விளைவாக தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடைய நமக்கு ஒரு நேர்கோட்டு சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் உள்ளன எனவே இறுதியில் இங்கே இந்த இரண்டாவது முடிவு மீண்டும் இந்த முந்தையதைப் போன்றது இது நேரியல் சார்பற்ற வெக்டார்களைக் கொண்டிருந்தால் மட்டுமே அது மூலைவிட்டமாக செயல்படக்கூடியது எனவே A ஐ மூலைவிட்டமாக செயல்படுத்தக்கூடிய இந்த அணி P ஐ A இன் மாதிரி அணி என்றும் அதன் நெடுவரிசைகள் என்றும் நான் குறிப்பிடுகிறேன் இந்த A அணி P ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதுதான் விஷயம் எனவே இங்கே இந்த மாதிரி அணி P இல் நெடுவரிசைகள் எதுவும் இல்லை ஆனால் இந்த வெவ்வேறு ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் உள்ளன எனவே நம்மிடம் n நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்கள் இருந்தால் அவற்றை இந்த அணி P இல் நெடுவரிசைகளாக வைப்போம் இது இந்த P என்ற அணி ஆகும் மேலும் இந்த P−1AP ஐ சரிபார்க்கும்போது அது ஒன்றுமில்லை ஆனால் மூலைவிட்ட அணி மற்றும் உள்ளீடுகள் இந்த மூலைவிட்ட அணிகளில் வெறும் ஐகென் மதிப்புகள் இருக்கும் இந்த அணி P இன் நெடுவரிசைகளாக நாம் வரிசையில் வைத்துள்ள இந்த ஐகென் வெக்டர்களுக்கு ஒத்திருக்கும் எனவே இப்போது இங்கே இந்த உதாரணத்தை கருத்தில் கொள்வோம் எனவே இங்கே நாம் அதிக நேரம் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களைக் கணக்கிடுவதில்லை ஏனென்றால் முந்தைய விரிவுரைகளில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே இந்த எடுத்துக்காட்டுக்கான ஐகென் மதிப்புகளை நாம் கணக்கிடலாம் பின்னர் அது 1 6 ஆக இருக்கும் ஏனென்றால் இந்த 5 மைனஸ் லாம்ப்டா என்ற எண்ணம் எளிதானது பின்னர் நம்மிடம் உள்ளது எனவே இந்த அணிக்கோவையை நாம் இங்கு பெருகற்பலன் பெற முடியும் 10 மற்றும் பின்னர் இங்கே மைனஸ் 2 மற்றும் மைனஸ் 5 இருக்கும் எனவே மைனஸ் 7 லாம்ப்டா மற்றும் பிளஸ் இந்த லாம்ப்டா சதுரம் மற்றும் மைனஸ் 4 ஆகியவை 0 க்கு சமம் எனவே இது லாம்ப்டா சதுர கழித்தல் இந்த 7 லாம்ப்டா பின்னர் இங்கே 6 என்பது 0 க்கு சமம் இது இந்த மைனஸ் 6 மைனஸ் 1 க்கு காரணியாக இருக்கும் ஆகவே லாம்ப்டா மைனஸ் 6 மற்றும் லாம்ப்டா மைனஸ் 1 ஆகியவை 0 க்கு சமம் எனவே இங்கே இந்த ஐகென் மதிப்புகளை 1 மற்றும் 6 ஆக பெறுகிறோம் எனவே இந்த ஐகென் மதிப்புகள் இப்போது ஒவ்வொன்றிற்கும் ஒத்ததாக இருப்பதால் நாம் ஐகென் வெக்டரைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நாம் உண்மையில் இந்த தனித்துவமான ஐகென் மதிப்புகளைக் கொண்டுள்ளோம் எனவே நாம் இரண்டு நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெறுவோம் பின்னர் இந்த அணியை மூலைவிட்டமாக மாற்றலாம் எனவே இங்கே 1 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் இதுபோன்று வரும் எனவே இதனுடன் ஒத்துப்போகிறது மேலும் 6 உடன் தொடர்புடையது இங்கு வருவோம் இப்போது நாம் ஐகென் வெக்டர்களைக் கொண்டால் நாம் P என்று அழைக்கும் இந்த மாதிரி அணியை உருவாக்க முடியும் ஆகவே இந்த வெக்டார்கள் இந்த P இன் நெடுவரிசைகளாக ஐகென் வெக்டர்களாக இருப்பதால் இந்த அணியை நாம் மூலைவிட்டமாக P ல் வைக்கிறோம் எனவே இங்கே அது முதல் நெடுவரிசை பின்னர் இது இரண்டாவது நெடுவரிசை எனவே நமது மாடல் அணி இப்போது தயாராக உள்ளது இது எப்படி இருக்கும் என்பதை நாம் சரிபார்க்கலாம் எனவே இங்கே நாம் இதைப் பெற வேண்டும் அது நேர்மாறு எனவே 2 பை 2 அணிக்கு இது எளிதானது எனவே இந்த அணிக்கோவையால் நாம் இங்கே பிரிக்க வேண்டும் பின்னர் நாம் அடையாளத்தை மாற்ற வேண்டும் மற்றும் அது மீண்டும் ஒரு மைனஸ் அடையாளத்துடன் இருக்குமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இறுதியாக இந்த அணி P இன் P−1 ஆக இதைப் பெறுவோம் இந்த இரண்டையும் பெருக்கி சரிபார்க்கவும் முடியும் மேலும் சமனி அணியைப் பெறுகிறோம் எனவே இங்கே P−1 மற்றும் இந்த P−1AP ஐ நாம் கணக்கிட்டால் அது மூலைவிட்டத்தில் இருக்கும் அது ஒரு மூலைவிட்ட அணி மற்றும் இது இங்கே சரியாக உள்ளது எனவே இதை நமது மாதிரி அணியில் வைத்திருக்கிறோம் இந்த வெக்டர் கழித்தல் 1 முதல் நெடுவரிசையாக உள்ளது அது ஐகென் மதிப்பு 1 உடன் ஒத்திருந்தது அதனால்தான் இந்த முதல் ஐகென் மதிப்பு வருகிறது இரண்டாவது விஷயத்தில் இந்த இரண்டாவது நெடுவரிசையை வைத்திருக்கிறோம் இது இங்கே 6 உடன் ஒத்திருந்தது ஆகையால் மூலைவிட்டத்தின் இரண்டாவது உறுப்பு இங்கே 6 ஆகும் எனவே இந்த இங்கே நாம் வரிசையை மாற்ற வேண்டும் எனவே அதை மாற்றினால் நாம் மாறினால் இந்த P ஐ எடுத்துக் கொண்டால் இந்த மாதிரி அணியை எடுத்துக் கொண்டால் இது இந்த 6 உடன் ஒத்திருந்தது பின்னர் இது இங்கே இந்த எண் 1 உடன் ஒத்திருக்கிறது எனவே அதன்படி அந்த வரிசை மாறும் எனவே ஐகென் வெக்டர்களுடன் தொடர்புடைய வரிசைக்கு நாம் இங்கு வைக்கும் வரிசை மூலைவிட்ட உள்ளீடுகளில் ஐகென் மதிப்பாக பின்பற்றப்படும் எனவே அது முக்கியமானது இங்கே குறிப்பிட வேண்டிய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் இது தனித்துவமான ஐகென் வெக்டர் அல்ல எனவே இந்த −1 1T க்கு எந்த எண்ணையும் நாம் பெருக்கலாம் அதுவும் ஐகென் வெக்டராக இருக்கும் மீண்டும் இங்கே இந்த 4 1T ஐகென் வெக்டராக இருக்கும் எந்த திசையிலியையும் நாம் பெருக்கலாம் ஏனென்றால் ஐகென் வெக்டர்கள் தனித்தன்மை வாய்ந்தவை அல்ல அவ்வாறு செய்வதன் மூலம் எந்தவொரு வெக்டாரையும் −1 மற்றும் 1 மட்டுமல்லாமல் இங்கு வைத்திருக்க எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்துக்காட்டாக −2 மற்றும் 2 ஐ முதல் நெடுவரிசையில் வைக்கலாம் இரண்டாவது நெடுவரிசையில் நாம் இங்கே 2 ஆல் பெருக்கலாம் எனவே 2 2 8 எனவே இரண்டாவது நெடுவரிசையில் 8 மற்றும் 2 ஐ வைக்கலாம் எனவே இந்த P ன் நேர்மாறை கவனித்துக்கொள்வது ஒரு பொருட்டல்ல இன்னும் இந்த பெருகற்பலன் அதே மூலைவிட்ட அணியை நமக்கு வழங்கும் 1 0 0 6 எனவே இங்கே நாம் இந்த ஐகென் வெக்டர்களை சில திசையிலிகளால் பெருக்கிக் கொள்கிறோமா என்பது முக்கியம் இந்த P−1AP உடன் இது ஒரு பொருட்டல்ல அதே ஐகென் அதே மூலைவிட்ட அணிகளின் உள்ளீடுகள் 1 மற்றும் 6 ஆக இருக்கும் மீண்டும் முக்கியமானது ஒரே விஷயம் இந்த ஐகென் வெக்டர்களை இங்கு வைப்பதுதான் எனவே இந்த ஐகென் வெக்டர்களின் இந்த நெடுவரிசைகளாக நாம் இங்கு வைக்கும் வரிசை அதே வரிசையில் இந்த ஐகென் மதிப்புக்கள் தோன்றும் எனவே இந்த 3 பை 3 அணியின் மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கே எனவே இந்த அணியிற்கும் நாம் அதை மூலைவிட்டமாக்க முடியுமா இல்லையா என்பதை சரிபார்க்க விரும்பினால் மூலைவிட்ட அணி என்னவாக இருக்கும் மாதிரி அணி என்னவாக இருக்கும் எனவே அதற்காக நாம் ஐகென் மதிப்புகளைக் கணக்கிட வேண்டும் எனவே இந்த அணியிற்கான ஐகென் மதிப்புகள் 2 2 8 ஆக வரும் ஐகென் வெக்டர்கள் எனவே இப்போது மீண்டும் ஒவ்வொரு ஐகென் மதிப்பிற்கும் இந்த மாதிரி P−1 ஐ உருவாக்க நாம் ஐகென் வெக்டரைக் கணக்கிட வேண்டும் மேலும் இந்த ஐகென் மதிப்புடன் தொடர்புடையது 2 2 மீண்டும் 1 ஆகும் எனவே இங்கே இந்த 2 இன் இயற்கணித பெருக்கம் 2 ஆகும் இப்போது நாம் இதற்கு ஒத்த ஐகென் வெக்டரைக் கணக்கிடுகிறோம் எனவே இங்கே இந்த 2 கழித்தல் 2 மற்றும் கழித்தல் 2 எனவே அது நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பாக தீர்க்க விரும்பும் அணியாக இருக்கும் எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் உண்மையில் இங்கு வருவது 3 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டரைப் பெறுகிறோம் அதாவது இந்த வடிவியல் பெருக்கல் 2 என்பது 2 மற்றும் அதுவும் இயற்கணித பெருக்கம் 2 ஆக இருப்பதால் இந்த குறிப்பிட்ட நிலையில் வடிவியல் பெருக்கமும் 2 ஆக இருக்கும் எனவே இது இந்த 2 உடன் ஒத்திருக்கிறது இது 2 க்கும் ஒத்திருக்கிறது இங்கே இது 8 உடன் ஒத்திருக்கிறது ஆகவே நம்மிடம் 3 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர் உள்ளது அதனால்தான் இப்போது இந்த அணியை மூலைவிட்டமாக மாற்ற முடியும் ஏனெனில் நமக்கு 3 தேவை அணிகள் இங்கே மாதிரி P ஐ நினைவில் கொள்வது எளிது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாதிரி அணி P A இன் அதே வரிசையில் இருக்கும் எனவே அணி P ஐ நிரப்ப இந்த 3 நெடுவரிசைகள் தேவை P இல்லையெனில் 2 க்கு ஒத்ததாக இருந்தால் நமக்கு 1 ஐகென் வெக்டர் மட்டுமே உள்ளது எனில் இந்த P ஐ வேறு வார்த்தைகளில் சொல்ல முடியாது அந்த நிலையில் அணி A மூலைவிட்டமாக இல்லை எனவே இங்கே அணி A மூலைவிட்டமாக அளவிடக்கூடியது ஆகும் ஏனென்றால் நாம் 3 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களையும் மாதிரி அணி P ஐயும் பெறுகிறோம் முதல் இரண்டு நெடுவரிசைகள் மற்றும் 8 உடன் தொடர்புடையது இந்த 2 கழித்தல் 1 ஐ மூன்றாவது நெடுவரிசையாக வைத்திருக்கிறோம் எனவே இது 2 உடன் ஒத்துள்ளது முதல் நெடுவரிசை 2 க்கும் ஒத்திருக்கிறது இது 1 மூன்றாவது நெடுவரிசைக்கு ஒத்திருக்கிறது எனவே நமது வரிசை சரியாகவே இருக்கும் இது அணி P−1AP இன் மூலைவிட்ட உள்ளீடுகளாக மாறும் எனவே நாம் இப்போது P−1AP ஐ கணக்கிட்டால் எனவே நாம் இந்த P−1 ஐப் பெற வேண்டும் பின்னர் இந்த பெருக்கற்பலனை நாம் செய்ய வேண்டும் பின்னர் இந்த 2 2 ஐப் பெறுவோம் மேலும் இந்த ஐகென் வெக்டர்களை இங்கே வைத்துள்ள வரிசையையும் பெறுவோம் எனவே இந்த மூலைவிட்ட உள்ளீடுகளை இங்கே முற்றிலும் பெறுகிறோம் 2 2 8 எனவே இது இங்கே மூலைவிட்ட அணி ஆகும் இது அணி A ஐ ஒத்திருக்கிறது பின்னர் இந்த அணியைப் பற்றி பல நல்ல பண்புகளை கண்டுபிடிப்போம் ஏனெனில் அவை இந்த ஒத்த அணிகள் பொதுவான பண்புகள் மற்றும் சில பயன்பாடுகள் மிக முக்கியமான பயன்பாடுகள் பலவற்றைப் பகிர்ந்து கொள்கின்றன நாம் ஒரு முறை அணியை மூலைவிட்டதுக்கு உட்படுத்தினால் அவற்றை நாம் பல பயன்பாடுகளில் பயன்படுத்தலாம் எனவே அது இந்த விரிவுரைக்கான விவாதத்தின் தலைப்பாக இருக்கும் எனவே இங்கே கடைசி உதாரணம் இன்னொன்றை எடுத்துக்கொள்வோம் மூலைவிட்டங்களில் 2 2 3 உள்ளீடுகளைக் கொண்ட குறைந்த முக்கோண அணி இது என்பதை நாம் காண்கிறோம் பின்னர் இந்த 4 ஐ பாதி மூலைவிட்ட ஓய்வில் வைத்திருக்கிறோம் எல்லாம் 0 எனவே இந்த விஷயத்தில் முக்கோண அணிகளுக்கு நமக்குத் தெரிந்த ஐகென் மதிப்புகளைக் கணக்கிட வேண்டும் எனவே இது 2 2 3 ஆகும் ஆகவே ஐகென் மதிப்புக்கள் 2 2 3 ஆக இருக்கும் மேலும் 2 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்களை மீண்டும் கணக்கிட வேண்டும் மேலும் இது 3 உடன் தொடர்புடையது இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது இங்கே இந்த இயற்கணித பெருக்கம் 2 என்பது 2 ஆகும் இது இந்த 2 இன் வடிவியல் பெருக்கம் 1 ஆகும் உண்மையில் நாம் அமைப்பை மூலைவிட்டமாக மாற்ற முடியாது ஏனெனில் இந்த ஐகென் மதிப்பு 2 க்கான இயற்கணித பெருக்கத்திற்கு வடிவியல் பெருக்கம் சமமாக இல்லை பின்னர் நாம் குறைந்த எண்ணிக்கையைப் பெறுவோம் ஐகென் வெக்டர்கள் மற்றும் இந்த மாதிரி அணி P ஐ உருவாக்க முடியாது எனவே இங்கே இந்த 2 ஐகென் மதிப்புக்களுடன் தொடர்புடைய ஐகென் மதிப்புகள் மீண்டும் மீண்டும் வருவது ஆகும் நாம் 1 ஐகென் வெக்டரை மட்டுமே பெறுகிறோம் காரணம் தெளிவாக உள்ளது ஏனெனில் இந்த சமன்பாட்டை நாம் உருவாக்கினால் ஒரு மைனஸ் லாம்ப்டா I x 0 க்கு சமம் எனவே இங்கே என்ன நடக்கும் இந்த 0 0 0 ஐப் பெறுகிறோம் பின்னர் இங்கே 4 இது மீண்டும் 0 0 மற்றும் 0 0 1 இது ஐகென் வெக்டருக்கான சமன்பாடுகளின் அமைப்பின் நிலைமை மற்றும் வலது புறம் 0 எனவே இந்த சமன்பாடுகளின் முறைக்கு நாம் இங்கே என்ன கவனிக்கிறோம் நம்மிடம் 2 சுழுமுனை உறுப்பு உள்ளது 4 இதுவும் இது 1 இவை சுழுமுனை கூறுகள் மற்றும் விடுபட்ட மாறி இங்கே நம்மிடம் x 2 என்ற ஒன்று மட்டுமே இருக்கும் எனவே x2 ஒரு விடுபட்ட மாறி அதாவது இந்த x2 ஐ நாம் விரும்பியதை தேர்வு செய்யலாம் எனவே இந்த ஆல்பாவை எடுத்துக்கொள்வோம் பின்னர் இந்த சமன்பாடுகளிலிருந்து நேரடியாக x1 இந்த இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து 0 ஆக இருப்பதையும் இந்த மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து x3 0 க்கு சமமாக இருப்பதையும் கவனித்தோம் எனவே ஐகென் வெக்டர்கள் x 1 x2 x3 இந்த நிலையில் இந்த தொடர்ச்சியான ஐகென் மதிப்புடன் தொடர்புடையது 0 1 0 ஆகவும் இந்த 0 1 0 இன் எந்தவொரு பெருக்கமாகவும் இருக்கும் எனவே இங்கே நாம் வெறும் ஆல்பா 1 ஐ எடுத்துள்ளோம் எனவே இது இங்குள்ள ஐகென் வெக்டர்களில் ஒன்றாகும் பின்னர் 3 உடன் தொடர்புடையது நாம் ஐகென் வெக்டரைக் கணக்கிடலாம் அது இயற்கையாகவே 1 க்கு மட்டுமே வரும் எனவே நம்மிடம் 2 கழித்தல் 1 மற்றும் 1 உள்ளன எனவே இந்த 2 வெக்டர்களுடன் இந்த மாதிரி அணி P இன் நிலைகளை நிரப்ப 3 வெக்டர்கள் தேவைப்படுவதால் இந்த விஷயத்தில் நாம் செய்ய முடியாது ஏனெனில் நாம் 2 நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெறுகிறோம் எனவே இந்த அணி A மூலைவிட்டமாக இல்லை எனவே கொடுக்கப்பட்ட அணி மூலைவிட்ட அணியாக இல்லை எனவே இங்கே நாம் பார்த்தது என்னவென்றால் ஒவ்வொரு அணியையும் நாம் மூலைவிட்டமாக மாற்ற முடியாது இந்த ஐகென் வெக்டர்களின் தொகுப்பு முழுதாக இருக்கும்போது அந்த அணியை மட்டுமே நாம் மூலைவிட்டமாக மாற்ற முடியும் அது ஒரு n × n அணி என்றால் நாம் n நேரியல் சார்பற்ற ஐகென் வெக்டர்களைப் பெற்றால் நாம் அணியை மூலைவிட்டமாக மாற்றலாம் இல்லையெனில் அணியை மூலைவிட்டமாக மாற்ற முடியாது இப்போது மூலைவிட்டமயமாக்கலின் பயன்பாடுகளுக்கு வருவது நாம் கருத்தில் கொள்ளும் முதல் பயன்பாடு என்னவென்றால் அணியை மூலைவிட்டமாக மாற்றியமைத்தவுடன் அணியின் அடுக்கை எளிதாக கணக்கிட முடியும் எனவே ஏன் இங்கே அல்லது ஐகென் மதிப்புகள் ஐகென் வெக்டர்களுடனான தொடர்பு என்ன எனவே இந்த P−1AP ஐ நாம் மூலைவிட்டமாக மாற்றலாம் என்று பார்த்தோம் பின்னர் இந்த தொடர்பு P−1AP D க்கு சமம் அல்லது A ஐ சமம் என்று மீண்டும் எழுதலாம் எனவே P ஐ இங்கு பெருக்கினால் முதலில் PD இருக்கும் பின்னர் வலது புறம் நாம் P−1 ஆல் பெருக்குவோம் எனவே இந்த தொடர்பில் இருந்து வெளியேறுவோம் இங்கே A என்பது PDP−1 க்கு சமம் எனவே நீங்கள் பெருக்க விரும்பினால் அல்லது இந்த விஷயத்தில் இந்த A அடுக்கு 2 அல்லது A வர்க்கத்தைப் பெற விரும்பினால் இந்த தொடர்பைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த PDP−1 ஐ PDP−1 உடன் பெருக்க வேண்டும் பின்னர் இந்த பெருக்கலின் இந்த அசோசியேட்டிவ் பண்புடன் இந்த P ன் நேர்மாறு P இருப்பதை நாம் சமனி அணியாக வைக்கலாம் பின்னர் நாம் இங்கு வருவோம் PDP−1 என்பது இந்த P மற்றும் இந்த மூலைவிட்ட அணியின் அடுக்கு என்று பொருள் எனவே இங்கே A வர்க்கத்தில் இந்த அணியின் அடுக்கு இந்த அணியின் 2 அடுக்கு இந்த அடுக்கு இந்த மூலைவிட்ட அணியின் அடுக்குடன் சரியாக மாற்றப்பட்டுள்ளது இந்த மூலைவிட்ட அணியின் பயன்பாடு என்ன இந்த அடுக்கை நாம் இங்கே எளிதாகப் பெறலாம் ஏனெனில் இந்த அடுக்கு இந்த மூலைவிட்ட நுழைவுக்கு நேரடியாக செல்லும் எனவே இந்த அடுக்குக்காக இந்த அணியை நாம் உண்மையில் இங்கு பெருக்க வேண்டியதில்லை ஆனால் மூலைவிட்ட உள்ளீடுகள் மட்டுமே வர்க்கமாக்கப்படும் அதுதான் இங்கே காரணம் P−1AP D ⇒ A PDP−1 எனவே A2 இப்போது மிகவும் எளிமையானது PD2P−1 எனவே இந்த பெருக்கங்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் A2 PDP−1PDP−1 PDP−1PDP−1 PD2P−1 இயற்கையாகவே நாம் இங்கு அதிக அடுக்கைக் கொண்டிருக்கும்போது இரண்டுக்கும் மட்டுமல்ல ஏனென்றால் இப்போது நாம் PD2P−1 ஐ பெருக்க வேண்டும் எனவே இயற்கையாகவே இந்த அடுக்கு 2 ஐக் கண்டுபிடிக்க விரும்பினால் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் உதாரணமாக அடுக்கு 1000 ஐப் பெற நாம் அடுக்கை பெற விரும்பினால் நிச்சயமாக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் D அடுக்கு கணக்கிடுவதற்கு அதிக அடுக்கு எளிதாக இருக்கும் எனவே இந்த A2 ஏன் D2 க்கு வருகிறது உதாரணமாக இந்த யோசனையை நாம் தொடரலாம் A3 க்கும் இதே போன்ற கட்டமைப்பு நடக்கும் எனவே இந்த PD2P−1 என்பது A வர்க்கத்திற்கானது பின்னர் மீண்டும் A ஆல் பெருக்கப்படுகிறது மேலும் இந்த P ஒரு நேர்மாறு P மீண்டும் சமனி அணியாக மாறும் மேலும் PDQ P க்கு ஒரு நேர்மாறு இருக்கும் எனவே இந்த கணக்கீடுகளில் இருந்து A அடுக்கு n என்பது இங்கே Dn ஆக இருக்கும் என்பதையும் இந்த PD அடுக்கு மற்றும் P நேர்மாறு என்பதையும் இங்கே காணலாம் எனவே இந்த அணி D க்கு மாற்றுவதில் இந்த அடுக்கை இது தொடரும் எனவே பொதுவாக இந்த An PDnP−1 என்பதை நாம் நிரூபிக்க முடியும் எனவே இந்த அணியின் மிக உயர்ந்த அடுக்கை இங்கே ஒரு பெரிய எண்ணிக்கையில் கணக்கிட விரும்பும்போது நான் முன்பு கூறியது போல் பயன்படுத்தலாம் பின்னர் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் இங்கே Dn கணக்கீடு மிகவும் எளிது ஏனெனில் நாம் 2 மூலைவிட்ட அணியை எடுத்துக் கொண்டால் இது இங்கே மற்றும் நாம் அதனுடன் பெருக்க விரும்புகிறோம் எனவே இப்போது என்ன நடக்கும் எனவே இதை நீங்கள் பெருக்கினால் ஒரு வர்க்கம் வரும் பின்னர் இந்த பெருக்கற்பலன் இங்கே 0 ஆக இருக்கும் இது 0 ஆக இருக்கும் மற்றும் P வர்க்கம் வரும் எனவே மூலைவிட்ட அணியின் பெருக்கற்பலனை செய்யும்போது என்ன நடக்கும் இந்த அடுக்கைப் பயன்படுத்துவோம் இந்த அடுக்கு மூலைவிட்ட உள்ளீடுகளுக்கு செல்லும் எனவே இந்த n அடுக்கை பெருக்கத்தை நாம் அணியின் பெருக்கமாக செய்ய வேண்டியதில்லை எனவே உதாரணமாக இது A 0 0 P ஆகும் மேலும் இந்த n அடுக்கை அங்கு பெற விரும்புகிறோம் எனவே இது ஒன்றுமில்லை ஆனால் A அடுக்கு n பூஜ்ஜியம் மற்றும் P அடுக்கு n எனவே அதுதான் இங்கே குறிப்பாகும் எனவே இந்த An என்ற தொடர்பு என்பது ஒன்றுமில்லை ஆனால் இங்கே Dn உள்ளது எனவே இதை கணக்கிடுவது மிகவும் எளிது பின்னர் இறுதியாக இந்த பெருக்கற்பலன் P மற்றும் P−1 உடன் உருவாக்க வேண்டும் எனவே இந்த அணியின் பெருக்கலுக்கான ஒரே கணக்கீட்டு சுமை இதுதான் ஆனால் Dn க்கு மட்டுமே இங்கே நேரியல் தொடர்புகள் உண்டு எனவே இந்த மூலைவிட்ட உள்ளீடுகள் இயங்கும் மற்றும் வேறு எதுவும் இல்லை எனவே இதைச் சொல்லும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் A க்கு A5 ஐக் கண்டறியவும் எனவே அவ்வாறு செய்ய நாம் ஐகென் மதிப்புக்களையும் ஐகென் வெக்டர்களையும் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் நமக்கு அந்த P தேவை மேலும் அந்த மூலைவிட்ட அணியும் நமக்குத் தேவை எனவே இந்த விஷயத்தில் ஐகென் மதிப்புகள் 1 2 ஆக வருகின்றன பின்னர் அது மைனஸ் 1 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்களைக் கணக்கிடுகிறது மேலும் அது 2 உடன் தொடர்புடையது எனவே இதைக் கொண்டு இப்போது இந்த P மாதிரி அணி P ஐ உருவாக்கலாம் எனவே இந்த ஐகென் வெக்டர்களை இங்கே நெடுவரிசைகளாக வைக்கலாம் எடுக்க எனவே நாம் உண்மையில் மிக உயர்ந்த அடுக்கைக் கணக்கிட முடியும் கணக்கீட்டு சுமை அப்படியே இருக்கும் மூலைவிட்ட உள்ளீடுகளின் இந்த அடுக்கை நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் எனவே பின்னர் நாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த P மற்றும் P−1ஆல் பெருக்க வேண்டும் எனவே இந்த தொடர்பைக் கொண்டிருப்பது அணி Aன் எந்த அடுக்கையும் கண்டுபிடிப்பது இப்போது எளிதானது எனவே இது A அடுக்கு 5 ஆனால் இந்த அணி A இன் உயர் அடுக்கைக் கணக்கிட நாம் உண்மையில் விரும்பும்போது இது பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் இது அணியின் பெருக்கற்பலனைச் செய்வதை ஒப்பிடும்போது கணக்கீட்டு ரீதியாக மிகவும் திறமையானது எனவே இந்த ஐகென் மதிப்புக்கள் ஐகென் வெக்டர்கள் அல்லது குறிப்பாக அணியின் மூலைவிட்டமயமாக்கல் குறித்த இந்த யோசனையை நாம் பயன்படுத்தும் பயன்பாடுகளில் ஒன்றாகும் இப்போது அடுத்த பயன்பாட்டிற்கு வருவது நேரியல் வேறுபாடு சமன்பாடுகளின் அமைப்பின் தீர்வாகும் இருப்பினும் வேறுபட்ட சமன்பாடுகள் அடுத்த சில விரிவுரைகளின் தலைப்பாக இருக்கும் ஆனால் இங்கே இந்த யோசனையை அல்லது இந்த மூலைவிட்டமயமாக்கலின் பயன்பாட்டை அறிமுகப்படுத்துவதற்காக நாம் மிகவும் எளிமையான எடுத்துக்காட்டுகளையும் செய்வோம் எனவே இங்கே நாம் நேரியல் வகைபாடு சமன்பாடுகளை கருதுகிறோம் எனவே இங்கே இது ஒரு அமைப்பு அமைப்பு என்றால் நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வகைபாடு சமன்பாடுகள் உள்ளன மற்றும் அவற்றின் மாறிகள் இணைக்கப்படுகின்றன எனவே இங்கே இது உள்ளது உதாரணமாக இடது புறம் இது வகைகெழுவாகும் நேரியல் வகைபாடு சமன்பாடுகளின் அமைப்பைக் கவனியுங்கள் A என்பது மூலைவிட்டமானது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் D P−1AP ⇒ A PDP−1 P−1 X Y என பிரதியிட்டால் நமக்கு கிடைப்பது எனவே இங்குள்ள நன்மை என்னவென்றால் நமது அமைப்பு குறைக்கப்பட்ட அமைப்பாகும் இங்கே நாம் இவற்றிலிருந்து வகைகெழுகளைக் கொண்டுள்ளோம் இங்கே இந்த மூலைவிட்ட அணி உள்ளது பின்னர் நமக்கு தெரியாத y உள்ளது இப்போது நாம் இந்த பெருக்கத்தைப் பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் இந்த n சமன்பாடுகளைப் பெறுகிறோம் அவை உண்மையில் இப்போது துண்டிக்கப்பட்ட சமன்பாடுகளாக இருக்கின்றன ஏனென்றால் இதை நாம் மூலைவிட்ட உள்ளீடுகளுடன் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது இதுவாகும்

எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கணக்கிட வேண்டும் இந்த அசல் குணக அணி A சமன்பாடுகளின் அமைப்புக்கு வழங்கப்பட்டது நாம் லாம்ப்டாக்கள் மற்றும் ஐகென் மதிப்பு ஐகென் வெக்டர்களைக் கணக்கிட வேண்டும் பின்னர் நாம் ஒரு தீர்வைக் காணலாம் எனவே இதை நிரூபிக்க நாம் இங்கே எளிய உதாரணத்தை எடுத்துள்ளோம்

இங்கே அமைப்பை மீண்டும் எழுதலாம் அதனால் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அணியின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டரை நாம் இங்கே கணக்கிட வேண்டும் எனவே இந்த அணியின் ஐகென் மதிப்புகள் நாம் பெறும் இந்த சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவையை எழுதும்போது வருகின்றன det A − λI 0 ⟹ λ2 − λ − 20 0 ⟹ λ 4λ − 5 0 ⟹ λ1 −4 λ2 5 ஐகென் வெக்டர்கள் எனவே இந்த மூலைவிட்டமயமாக்கலின் உதவியுடன் நாம் இங்கே பார்த்தது இதுபோன்ற ஒரு அமைப்பைத் தீர்ப்பதற்கு இது மிகவும் எளிதானது இங்குள்ள முடிவு என்னவென்றால் நாம் கற்றுக்கொண்ட அணியின் இந்த மூலைவிட்டமயமாக்கல் குறிப்பாக இந்த இரண்டு பயன்பாடுகளையும் அணியின் அடுக்கையும் கண்டோம் இதன் யோசனையின் உதவியுடன் நாம் எளிதாக கணக்கிடலாம் மற்றும் நேரியல் வகைபாடு சமன்பாடுகளின் அமைப்பின் தீர்வை இந்த மூலைவிட்டமயமாக்கலுடன் நாம் கணக்கிட முடியும் எனவே இந்த விரிவுரைகளைத் தயாரிக்கப் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் இவைகள் தாம் மற்றும் உங்கள் கவனத்திற்கு நன்றி